வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங் என்ற இந்த படிப்புக்கு வருக NPTEL வழங்கும் இன்பர்மேஷன் செக்குரிட்டி குறித்த படிப்புகளின் வரிசையில் இந்த பாடநெறி ஐந்தாவது ஆகும் இந்த பாடநெறி எட்டு வார பாடமாகும் இந்த பாடத்திட்டத்தின் போது செக்குரிட்டி சிஸ்டம்மின் அம்சங்கள் பற்றிய விவரங்களை பார்ப்போம் மேலும் சிஸ்டம் எவ்வாறு மிகவும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதற்கான அம்சங்களையும் பார்ப்போம் எனவே செக்குரிட்டி சிஸ்டம் என்பதன் அர்த்தம் என்ன என்பது பற்றிய சிறிய அறிமுகத்துடன் இந்த குறிப்பிட்ட வகுப்பைத் தொடங்குவோம் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்மை பார்த்தால் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்முக்கான அச்சுறுத்தல்கள் என்ன இந்த அச்சுறுத்தல்களைத் தணிப்பதற்கான தற்போதைய நடைமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம் எனவே கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது போன்ற ஒரு மூடிய பெட்டி என்று கருதுவோம் இப்போது இது ஒரு பெட்டி இதற்கு வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை எனவே இந்த பெட்டியில் எதுவும் நுழையாத வரை அல்லது எதுவும் இந்த பெட்டியை விட்டு வெளியேறாத வரை இந்த பெட்டியின் உள்ளடக்கம் பாதுகாப்பானது இதேபோல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்மை நாம் கருத்தில் கொள்ளும்போது கம்ப்யூட்டர் வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுவிட்டால் எந்த தகவலும் கம்ப்யூட்டருக்குள் செல்லவில்லை எந்த தகவலும் கம்ப்யூட்டருக்கு வெளியே செல்லவில்லை என்றால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பாதுகாப்பானது என்று நாம் கூறலாம் இருப்பினும் இது நடைமுறையில் நடப்பதில்லை நடைமுறையில் கம்ப்யூட்டர் சிஸ்டம்மைச் சுற்றி நிறைய வைரஸ்கள் வார்ம்ஸ் மற்றும் ஸ்பைவேர்கள் உள்ளன எனவே இந்த ஸ்பைவேர் கம்ப்யூட்டரில் இருக்காது ஆனால் அது சிஸ்டமுக்கு வெளியே இருக்கும் அத்தகைய சந்தர்ப்பத்தில் கம்ப்யூட்டர் இன்னும் பாதுகாப்பாக உள்ளது காரணம் கம்ப்யூட்டரில் உள்ள தகவல் உள்ளடக்கம் இந்த பெட்டியால் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட பெட்டியின் வெளியே இருக்கும் வெளிப்புற மால்வெர் அல்லது வைரஸ்கள் அல்லது ஸ்பைவேர்களால் பாதிக்கப்படாது எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதைக் கருத்தில் கொள்ளலாம் இப்போது கம்ப்யூட்டரில் ஒரு சிறிய குறைபாடு இருப்பதைக் கவனியுங்கள் இதன் மூலம் வெளிப்புற மால்வெர் அல்லது வைரஸ் அல்லது ஸ்பைவேர் நுழையக்கூடும் இதனால் கம்ப்யூட்டர் பாதுகாப்பாக இருக்காது எனவே இந்த குறைபாடு மட்டுமே இங்கு காட்டப்பட்டுள்ளது இது ஒரு சிஸ்டம் பாதுகாப்பாக இல்லாததற்கு வழிவகுக்கும் இப்போது பல்வேறு வகையான குறைபாடுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே கம்ப்யூட்டர் அமைப்பில் உள்ள பல்வேறு குறைபாடுகளை நாம் பல வகைகளாக வகைப்படுத்தலாம் எனவே வடிவமைப்பில் மிகவும் பொதுவான குறைபாடு ஏற்படுகிறது நம்மிடம் ஒரு ப்ரொசஸர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு தெரிந்தபடி அந்த ப்ரொசஸர் மிகவும் சிக்கலான வடிவமைப்பை கொண்டு உள்ளது என்று கூறலாம் இங்கு பல மாடியுள்ஸ் சிக்கலான பைப்லைன்கள் பெரிய மெம்மரிஸ் மற்றும் இந்த ப்ளாக்ஸ் அனைத்தும் மிக அதிக ப்ரீகுயன்ஸியில் ஒருவருக்கொருவர் தொடர்புகொண்டு ஒரு நானோ வினாடிக்கு நிறைய செயல்பாடுகளைச் செய்கின்றன இப்போது இந்த முழு வடிவமைப்பில் ஒரு சிறிய குறைபாடு கூட பாதிப்புக்குள்ளாகக்கூடும் மேலும் அதை அளவுக்கு மீறி பயன்படுத்தியதால் தாக்குபவர் அந்த சிஸ்டமுக்குள் நுழைந்து அந்த சிஸ்டமை பயன்படுத்த வழிவகுக்கும் மிகவும் பிரபலமான ஒரு குறைபாடு இன்டெல் பென்டியம்ஸ் ப்ளோட்டிங் பாயிண்ட் பக் இந்த குறிப்பிட்ட குறைபாட்டின் விவரங்களுக்குள் நான் செல்லமாட்டேன் ஆனால் இன்டெல் ப்ரோசஸரின் ப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட்டில் ஒரு குறைபாடு எவ்வாறு பாதிப்புக்கு வழிவகுத்தது எங்கு எப்போது இந்த ப்ளோட்டிங் பாயிண்ட் ஆபரேஷனை செய்யும் போது அதன் முடிவு தவறாக இருக்கும் என்பதை விக்கிபீடியாவில் பார்க்க முடியும் இப்போது இந்த குறைபாடு பல ஆண்டுகளுக்குப் பிறகு கிரிப்டோகிராபர்ஸ்சால் சிபர்களுக்கு வரி விதிக்க பயன்படுத்தப்பட்டதால் உருவாக்கப்பட்டது எனவே இந்த ப்ளோட்டிங் பாயிண்ட் பக்கை அதிகமாக பயன்படுத்துவதின் மூலம் சிபரின் சீக்ரெட் கீ யை கணிக்கலாம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளின் அடுத்த வகை ஹார்ட்வர் குறைபாடுகள் எனவே இந்த குறைபாடுகள் வேண்டுமென்றே ஹார்ட்வர் ட்ரோஜான்களாக இருக்கலாம் அவை மூன்றாம் தரப்பினரால் உற்பத்தி செய்யப்படும் நேரத்தில் நுழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் ஒரு சர்க்யூட்டை வடிவமைக்கும் போது அல்லது ஒரு VLSI சிப்பை வடிவமைக்கும் போது மூன்றாம் தரப்பினருக்கு பாப்ரிகேஷனிற்காக அனுப்பும்போது ஹார்ட்வர் ட்ரோஜன்கள் நுழைக்கப்படலாம் இந்த ட்ரோஜன் பொதுவாக செயலற்றதாக இருக்கும் மேலும் இந்த சிப் பின் சோதனை நேரத்தில் எளிதாக கண்டறிய முடியாது இருப்பினும் இந்த ட்ரோஜன் சரியான தூண்டுதலைப் பெறும்போது அது எழுந்திருக்கும் மேலும் அது சிப் பில் கணக்கிடப்படும் தகவல்களுக்கான கட்டுப்பாட்டை பெறக்கூடும் எனவே இவை மற்ற குறைபாடுகள் மற்றும் இந்த ஹார்ட்வர் ட்ரோஜான்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன இந்த நாட்களில் அடிப்படையில் ஒரு ஐசி அல்லது ப்ரோசஸர்அல்லது சிப்க்குள் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்கிறதா என்பதைக் கண்டறிவது மிகவும் கடினம் மூன்றாவது அம்சம் நிச்சயமாக நாம் அனைவரும் அறிந்திருப்பது ஹியூமன் பாக்டர் வடிவமைப்பு குறைபாடுகள் எதுவுமில்லை என்று எடுத்துக்கொள்வோம் ஹார்ட்வர் ட்ரோஜன்கள் இல்லை அல்லது ஹார்ட்வர் குறைபாடுகள் இல்லை என்று எப்படியாவது உத்தரவாதம் தரலாம் இன்னும் இறுதியில் இந்த சிஸ்டமைப் பயன்படுத்த ஒரு மனிதர் இருப்பார் வழக்கமான சிஸ்டம்கள் ஸ்மார்ட் போன்கள் லேப்டாப்ஸ் அல்லது டெஸ்க்டாப்புகள் மற்றும் பவற்றை போன்றதாக இருக்கும் மேலும் இது ஒரு பாதிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளதைப் போல குறிப்பிட்ட வடிவத்தில் நாம் அனைவரும் ஸ்பேம் வேர் அல்லது மின்னஞ்சல்கள் அல்லது பாப் அப் விண்டோஸ் என அனைத்தையும் பெற்றிருப்போம் மேலும் பலர் இந்த பாப் அப்களுக்கும் ஸ்பேம் மின்னஞ்சல்களுக்கும் இரையாகி வருவதில் ஆச்சரியமில்லை மற்றும் பட்டன்களைக் கிளிக் செய்வதால் அது வெளிப்புற மால்வெர் வைரஸ் வார்ம் அல்லது எதையாவது உங்கள் கம்ப்யூட்டரில் நுழைய அனுமதிக்கும் இந்த பாடத்திட்டத்தின் போது நாம் அதிக நேரம் செலவழிக்கும் நான்காவது குறைபாடு ப்ரோக்ராமில் உள்ள பிழைகளின் காரணமாகும் ஒரு ப்ரோக்ராமில் பல பிழைகள் இருக்கலாம் அவை கம்பைலராலும் கண்டறியப்படாது அல்லது ப்ரோக்ராமை டெஸ்ட் செய்யும் போதும் கண்டறியப்படாது எனவே உதாரணமாக ஒரு வரிசையில் இருக்கும் நூறு எண்களை வரிசைப்படுத்த ஒரு ப்ரோக்ராமை எழுதும் ஒரு ப்ரோகிராமர் நம்மிடம் இருக்கிறார் என்றால் அவர் ப்ரோக்ராமை நிலையான சார்ட்களில் ஒன்றான செலெக்ஷன் சார்ட் அல்லது பப்புள் சார்ட் அல்லது குவிக்சார்ட் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தி வரிசை படுத்துவார் பின்னர் அவர் ப்ரோக்ராமில் நூறு எண்களை உள்ளீடாக கொடுத்து இயக்கி வரிசைப்படுத்தப்பட்ட வெளியீட்டைப் பெறுவார் கொடுக்கப்பட்ட உள்ளீட்டிற்கு நிரல் சரியாக வேலை செய்கிறது என்பதை இது காட்டுகிறது இருப்பினும் அவ்வளவு எளிதில் கண்டறியப்படாத பிற பிழைகள் இருக்கலாம் மேலும் இந்த பிழைகள் தான் தாக்குபவர் உங்கள் சிஸ்டமை அதிகமாக பயன்படுத்தியதால் உங்கள் சிஸ்டமுக்குள் நுழைவதற்கான அனுமதியை பெற்று அதை கட்டுப்படுத்துவதற்கான குறைபாடுகள் ஆகும் எனவே இங்கு நாம் கண்டவை பல்வேறு வகையான குறைபாடுகள் வடிவமைப்பு குறைபாடுகள் ஹார்ட்வர் குறைபாடுகள் ப்ரோக்ராமில் உள்ள பிழைகள் மற்றும் ஹியூமன் பாக்டர் ஆகியவற்றைக் கண்டோம் இப்போது தாக்குபவர் உங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதற்கான அனுமதியை பெற விரும்பினால் தேவைப்படுவது ஒரே ஒரு குறைபாடு மட்டுமே உங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதற்கான அனுமதியை பெறுவதற்கும் உங்கள் முழு சிஸ்டமை கட்டுப்படுத்துவதற்கும் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கும் சீக்ரட் டேடாவைத் திருடுவதற்கும் தாக்குதல் நடத்துபவருக்கு இவற்றில் ஏதேனும் ஒன்று போதுமானது இந்த பாடத்திட்டத்தில் நாம் இந்த அம்சத்தைப் பார்ப்போம் எனவே நீங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள பிழைகளைப் பார்ப்பீர்கள் மேலும் மால்வெரை malware உருவாக்க அல்லது உங்கள் கம்ப்யூட்டரில் அறிமுகப்படுத்தக்கூடிய பயன்படுத்துதலை உருவாக்க ஒரு தாக்குபவர் இந்த பிழைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் பின்னர் கம்ப்யூட்டரில் டேடாவை இயக்கி எப்படி திருடலாம் என்பதை பார்ப்பீர்கள் வெவ்வேறு ப்ரோக்ராம்மிங் லெங்க்வேஜ்களில் இதுபோன்ற சில பிழைகள் உள்ளன ஆனால் C மற்றும் C ப்ரோக்ராம்களில் இருக்கும் ப்ரோக்ராம்மிங் பிழைகள் குறித்து கவனம் செலுத்துவோம் இவை சிஸ்டம் சாப்ட்வேரில் உள்ள பிழைகளின் வகை எனவே C மற்றும் C ப்ரோக்ராம்களில் இருக்கும் ப்ரோக்ராம்மிங் பிழைகள் குறித்து நாம் கவனம் செலுத்துவற்கான கரணம் என்னவென்றால் சிஸ்டம் சாப்ட்வேர்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதல் வெர்ச்சுவல் மெஷின் வரை பல மற்றும் அடிப்படை நூலகங்கள் பல C மற்றும் C இல் எழுதப்பட்டுள்ளன மேலும் இந்த சிஸ்டம் சாப்ட்வேர்களானது மிகப் பெரியது மேலும் அவை இதுபோன்ற பல ப்ரோக்ராமிங் பக்களுக்கு ஆளாகின்றன இது ஒரு தாக்குபவர் கம்ப்யூட்டரில் நுழைந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கலாம் பாடத்திட்டத்தின் போது நாம் பஃபர் ஓவர்பிளோ மற்றும் பஃபர் ஓவர்ரீட் ஹீப்ஸ் டபுள் பிரீஸ் மற்றும் யூஸ் அஃட்டர் பிரீ இன்டிஜர் ஓவர்பிளோ மற்றும் போர்மட் ஸ்ட்ரிங் இவை அனைத்தையும் பார்ப்போம் கடந்த காலத்தில் சிஸ்டம் சாப்ட்வேரில் இருக்கும் இந்த பிழைகளை அதிகமாக பயன்படுத்தியதால் சிஸ்டமை தாக்கும் மால்வெர் உருவாக்கப்பட்டுள்ளன சிஸ்டம் சாப்ட்வேரில் உள்ள பிழைகள் தவிர தற்போதுள்ள பிற அப்ளிகேஷன்களிலும் பிழைகள் இருக்கலாம் ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு நவீன டேட்டாபேஸ் சிஸ்டம்களில் இருக்கும் SQL இன்ஜெக்ஷன் பக் அத்தகைய அப்ளிகேஷன் லெவல் பாதிப்புகள் பற்றிய விவரங்களுக்குள் நாம் செல்ல மாட்டோம் சைட் சேனல் தாக்குதல்கள் என்று அழைக்கப்படும் தாக்குதல் முக்கியத்துவம் பெறும் மற்றொரு தாக்குதல் எனவே இந்த தாக்குதல்கள் நாம் இங்கு பார்த்ததைப் போன்ற பிழைகளிலிருந்து மிகவும் வேறுபடுகின்றன பஃபர் ஓவர்பிளோ ஹீப்ஸ் இன்டிஜர் ஓவர்பிளோ மற்றும் போர்மட் ஸ்ட்ரிங் போன்ற பிழைகள் பாதிப்புகள் அல்லது ப்ரோக்ராம்மிங்கின் போது ஏற்படும் குறைபாடுகள் காரணமாக இருக்கும் மறுபுறம் சைட் சேனல் தாக்குதல்கள் எந்தவொரு பிழையும் இல்லாமல் சரியாக குறியிடப்பட்ட ப்ரோக்ராம்களின் மீதான தாக்குதல்களாக இருக்கலாம் பின்னர் இந்த தாக்குதல்கள் உண்மையில் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை இந்த பாடத்திட்டத்தில் பார்ப்போம் எனவே இப்போது நாம் கண்டது என்னவென்றால் ஒரு சிஸ்டமில் உள்ள பாதிப்பை பயன்படுத்தி தாக்குபவர் எப்படி மால்வெர்ரை உருவாக்குகிறார் அது உங்கள் சிஸ்டமுக்குள் எப்படி நுழைகிறது அல்லது அந்த பாதிப்பின் மூலம் உங்கள் சிஸ்டமை பயன்படுத்துவதற்கான அனுமதியை எப்படி பெற முடிந்தது என்று பார்த்தோம் எனவே இதுபோன்ற பல்வேறு வகையான பாதிப்புகள் அல்லது குறைபாடுகளை கண்டோம் மேலும் வடிவமைப்பு அம்சங்களின் காரணமாக ஏற்படக்கூடும் குறைபாடுகள் ஹார்ட்வர் ட்ரோஜான்கள் அல்லது ப்ரோக்ராமிங் பக்கினால் ஏற்படக்கூடும் குறைபாடுகள் மற்றும் ஹியூமன் பாக்டரினால் ஏற்படக்கூடும் குறைபாடுகளையும் கண்டோம் பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் நுட்பங்களை கொண்டு உருவாக்கிய பல வழிகள் உள்ளன இதன் மூலம் இந்த குறைபாடுகள் அல்லது சிஸ்டம்கள் மீதான இந்த தாக்குதல்களைத் தடுக்கலாம் அல்லது முற்றிலுமாகத் தடுக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் தணிக்கப்படலாம் எனவே இதுபோன்ற தாக்குதல்களைத் தடுப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று ஒரு தெளிவான அணுகுமுறையானது எந்தவொரு குறைபாடுகளும் இல்லாமல் சிஸ்டம்களை வடிவமைப்பது தான் அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த மூடிய பெட்டியால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நம்முடைய சிஸ்டமை எடுத்து நிலையான பகுப்பாய்வு போன்ற கருவிகளைப் பயன்படுத்தி சிஸ்டமை கணித ரீதியாக பகுப்பாய்வு செய்து முறையான COQ மாடல் செக்கர்ஸ் போன்ற ஆதார உதவியாளர்களை கொண்டு சிஸ்டம் முற்றிலும் குறைபாடற்றது என்று சான்றளிக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக சிஸ்டமில் குறைபாடுகள் ஏதும் இல்லை என்றால் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது மற்றும் சிஸ்டமில் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாவிட்டால் எந்தவிதமான தாக்குதல்கள் இருக்க முடியாது இருப்பினும் இங்குள்ள குறைபாடு என்னவென்றால் அத்தகைய சிஸ்டமை உருவாக்குவது மிகவும் கடினம் காரணம் இந்த பகுப்பாய்வு நிலையான பகுப்பாய்வு அல்லது முறையான சான்றுகளைப் பயன்படுத்துகிறது அவை பெரிய குறியீடுகளுக்கு அளவிட முடியாது எனவே இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் கல்வி வட்டங்களில் தடைசெய்யப்பட்டுள்ளன அத்தகைய ஒரு முயற்சியை NICTA என்ற ஆஸ்திரேலிய குழு மேற்கொண்டது அங்கு அவர்கள் SeL4 எனப்படும் ஒரு ஒப்பரேட்டிங் சிஸ்டம்மை உருவாக்கினர் மேலும் சில அனுமானங்களின் கீழ் SeL4 குறைபாடற்றது என்பதை அவர்களால் நிரூபிக்க முடிந்தது எனவே இந்த அனுமானங்களின் கீழ் SeL4 க்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை எவ்வாறாயினும் லினக்ஸ் அல்லது விண்டோஸ் போன்ற நிலையான ஒப்பரேட்டிங் சிஸ்டம்களிள் இதுபோன்ற ஒரு பகுப்பாய்வு செய்வது மிகவும் கடினம் இந்த கருவிகளின் தற்போதைய தொழில்நுட்பத்தைப் பொறுத்தவரை லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் போன்ற நிலையான ஒப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பிற நுட்பங்கள் தேவைப்படும் குறைபாடுகள் இல்லாமல் பெரிய சிஸ்டம்களை உருவாக்க முடியும் என்பதை இப்போது நாம் உறுதிப்படுத்த முடியாது நாம் கொண்டு வருவது இரண்டாவது அணுகுமுறையாகும் அங்கு நாம் சிஸ்டமைக் குறைபாடுகளுடன் உருவாக்குவோம் ஆனால் பின்னர் இந்த சிஸ்டமை ஒரு சாண்ட்பாக்ஸ் சூழலில் இணைக்கிறோம் எனவே இந்த சாண்ட்பாக்ஸ் சூழலை நம்முடைய சிஸ்டம் இருக்கும் கொள்கலனாக நாம் கருதலாம் சிஸ்டமில் குறைபாடுகள் இருந்தாலும் சிஸ்டமில் இருக்கும் சாண்ட்பாக்ஸ் கொள்கலன் காரணமாக மால்வெர் சிஸ்டமுக்குள் நுழைவதைத் தடுக்கிறது எனவே இந்த நுட்பம் ஹியூமன் பாக்டரையும் கவனித்துக்கொள்கிறது இப்போது ஒரு பயனர் தீங்கிழைக்கும் வலைத்தளத்தின் இணைப்பைக் கிளிக் செய்தால் இந்த மூடிய சாண்ட்பாக்ஸ் சூழல் காரணமாக சிஸ்டம் பாதுகாப்பாக இருக்கும் மூன்றாவது அணுகுமுறை தாக்குதல்களைக் கண்டறிந்து தணிப்பது எனவே வழக்கமான அண்டி வைரஸ் சாப்ட்வேர் இதைத்தான் செய்கிறது ஆகவே ஒரு ப்ரோக்ராம் இயக்கும் போது அண்டி வைரஸ் சாப்ட்வேர் ப்ரோக்ராமின் பல்வேறு குணாதிசயங்களைக் கண்காணித்து பின்னர் இந்த ப்ரோக்ராம் உண்மையில் தீங்கிழைக்கும் ஒன்றைச் செய்ய முயற்சிக்கிறதா அல்லது வேறுவிதமாகக் கூறினால் செயல்பாட்டின் போது சில பண்புகளின் அடிப்படையில் அல்லது அந்த பைனரியின் சில பண்புகளின் அடிப்படையில் அண்டி வைரஸ் சாப்ட்வேர் தீங்கிழைக்கும் குறியீட்டைக் கண்டுபிடிக்கும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் இரண்டு தாக்குதல்களையும் பாதுகாப்புகளையும் பார்ப்போம் எனவே தாக்குதல்களைப் பொறுத்தவரை சாப்ட்வேர் தாக்குதல் ஹார்ட்வர் தாக்குதல் மற்றும் சைட் சேனல் தாக்குதல்கள் போன்ற அனைத்து தாக்குதல்களையும் பார்த்து வருகிறோம் இப்போது இந்த சாப்ட்வேர் தாக்குதல்கள் பெரும்பாலும் சிஸ்டம் சாப்ட்வேரில் கவனம் செலுத்துகின்றன எனவே நாம் C மற்றும் C ப்ரோக்ராம்களைப் பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம்களில் உள்ள பிழைகள் பாதிப்புகள் மற்றும் இந்த பாதிப்புகளைப் பயன்படுத்த எஸ்ப்லாய்ட் எவ்வாறு எழுதப்படலாம் என்பதையும் புரிந்துகொள்கிறோம் ஹார்ட்வர் மற்றும் சைட் சேனல் தாக்குதல்கள் களுக்கு கேச் டைமிங் தாக்குதல்கள் பவர் அனலிசிஸ் அட்டாக் மற்றும் பால்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக் போன்ற பல்வேறு வகையான தாக்குதல்களை நாம் படிப்போம் அதே நேரத்தில் இதுபோன்ற தாக்குதல்களைத் தடுக்கும் பிரபலமான பாதுகாப்பு உத்திகளையும் நாம் பார்ப்போம் எனவே இந்த பாதுகாப்பு உத்திகள் கம்பைலரில் அல்லது ஹார்ட்வரில் அல்லது ட்ரஸ்டேட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் என அழைக்கப்படும் சிறப்பு இடங்களை உருவாக்குவதன் மூலம் இருக்கக்கூடும் இந்த பாடநெறியின் முடிவில் மால்வெர் மற்றும் பிற பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பற்றிய நல்ல புரிதலை நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்து ஹார்ட்வர் ஒப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் தொகுப்பிலிருந்து பல்வேறு பாகங்கள் அல்லது பல்வேறு கூறுகளுக்கு அவற்றைப் பயன்படுத்த முடியும் மேலும் செயல்திறனிற்கும் பாதுகாப்பிற்கும் இடையில் நாம் வர்த்தகம் செய்ய முடியும் இப்போது இந்த மூன்றாவது அம்சம் மிகவும் முக்கியமானதாகும் எனவே எடுத்துக்காட்டாக நாம் மிகவும் பாதுகாப்பான சிஸ்டமைக் கொண்டிருக்கலாம் அல்லது நம்மால் மிகவும் பாதுகாப்பான சிஸ்டமை உருவாக்க முடியும் இருப்பினும் அந்த சிஸ்டமில் எந்தவொரு அப்ளிகேஷனையும் இயக்க ஒரு பெரிய ஓவர்ஹேட்டாக இருக்கும் எனவே சிஸ்டமின் செயல்திறனிற்கும் அடையப்பட்ட பாதுகாப்பிற்கும் இடையில் பெறப்பட்ட வர்த்தகத்தை மதிப்பிடுவது மிகவும் முக்கியம் நாம் குறிப்பாக எந்தவொரு குறிப்பிட்ட பாடப்புத்தகத்தையும் பின்பற்ற மாட்டோம் ஆனால் வீடியோவின் போது பெரும்பாலும் ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் பொருத்தமான இணைப்புகள் பல்வேறு கட்டங்களில் வழங்கப்படும் மேலும் இந்த இணைப்புகள் ஸ்லைடுகளில் இருக்கும் மேலும் நீங்கள் உண்மையில் இந்த இணைப்புகளைப் டவுன்லோட் செய்து அந்த இணைப்புகளைப் படிக்கலாம் கருத்துகள் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெறலாம் எனவே பாடத்திட்டத்தின் போது நாம் பல்வேறு ப்ரோக்ராம்களை மதிப்பீடு செய்து பகுப்பாய்வு செய்வோம் இந்த ப்ரோக்ராம்கள் மிகச் சிறியவை ஆனால் இந்த ப்ரோக்ராம்களை பகுப்பாய்வு செய்ய நாம் மிகவும் ஆழமாக செல்வோம் பிட் பக்கெட் ரிபோசிடரியிலிருந்து இந்த ப்ரோக்ராம்களை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் இது ப்ரோக்ராம்களை மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம்களை எவ்வாறு இயக்குவது என்பது பற்றிய பல வழிமுறைகளையும் நமக்கு வழங்குகிறது மேலும் ஸ்லைடுகள் மற்றும் நாம் முயற்சிக்கக்கூடிய சில செயல்திட்டங்களையும் கொண்டுள்ளது